பயோஸ்டாடிஸ்டிக்ஸ் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திட்டத்தை தொடருவோம் இந்த பாடத்திட்டத்தில் நான் குறிப்பிட்டது போல நான் பயோஸ்டாடிஸ்டிக்ஸ் பற்றி பேசப் போகிறேன் இது முழு விஷயத்தின் ஒரு பகுதியாகும் பின்னர் சோதனைகளின் வடிவமைப்பு பற்றி பார்க்கலாம் பயோஸ்டாடிஸ்டிக்ஸில் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வெய்புல் டிஸ்ட்ரிபியூஷன் T டிஸ்ட்ரிபியூஷன் Z டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற ஏராளமான டிஸ்ட்ரிபியூஷன்களை பற்றி பார்க்கப் போகிறோம் பின்னர் நாம் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல் டெஸ்ட் போர் நார்மாலிட்டி டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகேண்ட் T டெஸ்ட் F டெஸ்ட் ANOVA சோதனை போன்றவற்றைப் பற்றி அறிய போகிறோம் T டெஸ்ட் சோதனையின் கீழ் ஒரு மாதிரி டி டெஸ்ட் இரண்டு மாதிரி டி டெஸ்ட் உள்ளன பின்னர் நாம் சைய் ஸ்கொயர் டெஸ்ட் சைய் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கப்போகிறோம் பின்பு பயோஸ்டாடிஸ்டிக்ஸில் சாத்தியமான பிற வகை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாத மற்ற சோதனைகளைப் பற்றி பார்க்கலாம் சோதனைகளின் வடிவமைப்பின் கீழ் ஒரு நேரத்தில் ஒரு காரணியைப் பார்க்கப் போகிறோம் நான் அப்படி ஒரு காரணியை மாற்றும் பொழுது குறிப்பாக நான் வெப்பநிலையை மட்டும் மாற்றுகிறேன் என்றால் நான் வெப்பநிலையை முடித்த பிறகு நான் pH ஆல் மட்டும் ஏற்படும் மாற்றங்களை காண்பேன் அதாவது ஒரு நேரத்தில் ஒரு காரணி மட்டுமே கண்காணிக்க படுகிறது இது ஒரு காரணி முறை என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நான் ஒரே நேரத்தில் பல காரணிகளை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் இதை ஃபுல் ஃபேக்டரியல் டிசைன் என்கிறோம் ப்ராக்சனல் ஃபேக்டரியல் டிசைன் என்பதில் நாம் சில காரணிகளை ஃபுல் ஃபேக்டரியல் டிசைனில் இருந்து குறைத்து வடிவமைக்கிறோம் சோதனைகளின் வடிவமைப்பைச் செய்யத் தொடங்கும்போது குழப்பமான பாதிப்பு என்றால் என்ன அவை சோதனை முடிவை எவ்வாறு மாற்றுகின்றன என்று அறிய வேண்டும் பின்னர் ஸ்கிரீனிங் வடிவமைப்புகள் செய்யப்பட வேண்டும் ஆரம்பத்தில் நீங்கள் அதிக அளவுருக்களை கொண்டு சோதனை தொடங்குகிறீர்கள் இவற்றை ஸ்கிரீனிங் டிசைன் என்று அழைக்கப்படும் பின்பு நாம் இரண்டாவது வரிசை வடிவமைப்பை மேற்கொள்கிறோம் இவை நான் லீனியர் வகையிலான டிசைன் தரவுகளை ரெக்ரேஷன் அனாலிசிஸ் மற்றும் கணித மாடலிங் வகைகளாக பெற்றுக் கொள்கிறோம் இதன்மூலம் இறுதியில் நாம் தரவு குறைப்பு என்பதை இரண்டாவது பாகமாக செய்கிறோம் ஆகவே முதல் பகுதி பயோஸ்டாடிஸ்டிக்ஸ் இரண்டாவது பகுதி சோதனைகளின் வடிவமைப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய சில புத்தகங்கள் பற்றி கூறுகிறேன் Biostatistics An Introductory Text by Goldstein மற்றும் Barlow A Guide to the Use of Statistical Methods மற்றும் Fisher and Yates மிக மிக அருமையான புத்தகம் அதில் நிறைய புள்ளியியல் சார்ந்த டேபிள்ஸ் உள்ளன ஏனென்றால் நாம் இந்த ஸ்டாடிஸ்டிக்ஸ் செய்வதற்கு நிறைய அட்டவணைகள் தேவைப்படும் குறிப்பாக t அட்டவணைகள் f அட்டவணைகள் சீரற்ற எண்கள் முரண்பாடு விகிதங்கள் நம்பிக்கை இடைவெளிகள்p வேல்யூ மற்றும் பல இவை அனைத்தும் உங்களுக்குத் தேவை சில அட்டவணைகள் ஆன்லைனிலும் பெறலாம் அவை அனைத்தும் Fisher and Yates புத்தக அடிப்படையில் அமைக்கப்பட்டன இது உயிரியல் வேளாண் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிக்கான புள்ளிவிவர அட்டவணைகளை கொண்டுள்ளன தரவு வகைகளைப் பார்ப்போம் 2 வகையான தரவு உள்ளன ஒன்று பண்புக்கூறு தரவு மற்றொன்று தொடர்ச்சியான தரவு மாறி என்று அழைக்கப்படுகிறது பண்புக்கூறு தரவு 0 1 பாஸ் ஃபெயில் லைவ் டெட்கருப்பு வெள்ளை இது எண்களைப் கொண்டது எனவே கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக 10000 மாதிரிகளில் 10 மாதிரிக்கு குறைபாடுகள் இருக்கலாம 100 மாணவர்களின் வகுப்பில் 10 தோல்விகள் நீங்கள் அதை எண்ணலாம் அதை வகைப்படுத்தலாம் அதனால் தான் எண்களின் அடிப்படையில் அமைந்த இது தனித்துவமானது அதேசமயம் மாறி தரவுகளில் தொடர்ச்சியான தரவு தொடர்ந்து மாறக்கூடும் எடுத்துக்காட்டாக நான் ஒரு நொதிப்பவரின் வெப்பநிலையை அளவிட முயற்சிக்கிறேன் இதை 26 5 அல்லது 26 6 26 8 என்றுவெப்பநிலையை அளவிட முடியும்தொடர்ந்து இதேபோல் நான் கரைசலின் pH ஐ மிகவும் தொடர்ச்சியான முறையில் அளவிட முடியும் 3 3 மற்றும் பல இது தொடர்ச்சியான தரவு என்று அழைக்கப்படுகிறது எனவே எங்களிடம் தனித்துவமான தரவு உள்ளது தொடர்ச்சியான தரவு உள்ளது எனவே எந்த தரவு வகையையும் இந்த இரண்டு வடிவங்களாக பிரிக்கலாம் நாம் இப்பொழுது தனித்துவ தரவுகளை குறைப்பாடு உள்ளன குறைபாடு இல்லாததை என்று இரு வகைப்படுத்தலாம் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யும் நிறைய தயாரிப்புகளை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் உதாரணமாக அவர்கள் திருகுகளை உற்பத்தி செய்கிறார்கள்அவர்கள் 10 மிமீ விட்டம் கொண்ட திருகு வைத்திருக்க விரும்புகிறார்கள் எனவே 10 மிமீ இல்லாத எங்க இருக்க இருந்தாலும் அது 9 மிமீ அல்லது 11 மிமீ என்றாலும் அது குறைபாடு கொண்டது என்று தனியாக வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் 1 மில்லியன் பிரிவுகள் தயாரிக்கப்படுகின்றன அவற்றில் 10 திருகுகள்குறைபாடு உள்ளன அதாவது அவற்றின் விட்டம் 10 மிமீ இல்லை விட்டம் வித்தியாசமாக இருக்கலாம் அதாவதுவகைப்படுத்துதல் எனவே உங்களிடம் இருவகை டிஸ்ட்ரிபியூஷன் என்று ஒன்று உள்ளது அதனால் இந்த குறிப்பிட்ட அளவில்ஒரு வாரத்தில் தயாரிக்கப்படும் 1 மில்லியன் திருகுகளில் 10 குறைபாடுள்ள திருகுகள் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் என்று ஒன்று உள்ளது இது ஒரு எண்ணிக்கையை அளிக்கிறது அங்கே சென்னை நகரில் ஒரு மாத காலப்பகுதியில் 3 சாலை விபத்துக்கள் நடைபெற்றன தென்னிந்தியாவில் குறிப்பிட்ட கிராமத்தில் எச் வியால் 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பார்க்கும் பொழுது நம்மால் சில எண்களை கொடுக்க முடிகிறது மீண்டும்அதிக எண்ணிக்கையிலான மாதிரிகளின் அடிப்படையில் எண்கள் சேகரிக்கப்படுகின்றன இதை நாம் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் என்று அழைக்கிறோம் 10000 மாதிரிகளில் 10 குறைபாடாக உள்ளது இதை நாம் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்கிறோம் சென்னையில் ஒரே நாளில் மூன்று இறப்புகள் இருப்பதாக நான் சொல்கிறேன் இது இது எந்த வகை வினியோகத்தை சார்ந்தது இது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் தொடர்ச்சியான தரவுகளின் கீழ் இயல்பான டிஸ்ட்ரிபியூஷன் உள்ளது நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்க வேண்டும்இயல்பான அல்லது சீரான டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மணி வகை வளைவைப் போல தோற்றமளிக்கிறது மேலும் நம்மிடம் உள்ளதுவெய்புல் டிஸ்ட்ரிபியூஷன் இது ஒரு வாழ்நாள் பற்றி குறிக்கும் இது ஒளி விளக்கை அல்லது விசிறி அல்லது குளிர்சாதன பெட்டி எதை வேண்டுமானாலும் குறிக்கும் இதையே நாம் வெய்புல் டிஸ்ட்ரிபியூஷன் என்று அழைக்கப்படும் இவை ஒரு தொடர்ச்சியான தரவு எனவே நம்மால் அளவிட முடியும் எனவே இரண்டு வகையான தரவு உள்ளதுதனித்துவமான தரவு மற்றும் தொடர்ச்சியான தரவு எத்தனை என்பதை அடையாளம் காண தனித்தனி தரவு பயன்படுத்தப்படுகிறது ஒரு மாதிரியில் குறைபாடுகள் உள்ளன மற்றும் சென்னையில் மாதத்திற்கு அல்லது ஒரு வாரத்திற்கு எத்தனை விபத்துக்கள் நடக்கின்றன என்பதை பற்றியது தொடர்ச்சியான தரவை பெற நாம் தரவை மிக தொடர்ச்சியாக அளவிடும் முறை உண்மையில் நான் பேசியதை விட மிகப் பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் உள்ளன நீங்கள் அவற்றைப் பார்த்து பயப்பட வேண்டாம் யூனிபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் வெய்புல் டிஸ்ட்ரிபியூஷன் இவை அனைத்தும் தொடர்ச்சியானவை மற்றும் காமா டிஸ்ட்ரிபியூஷன் டபுள் எக்பொனெண்டியல் பவர் நார்மல் பவர் லாக் அர்த்தம் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் என்று பலவகையான டிஸ்ட்ரிபியூஷன் உள்ளன இதில் நாம் யூனிபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் வெய்புல் டிஸ்ட்ரிபியூஷன் போன்றவற்றை பற்றி அறியலாம் இவை அனைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்தவை மிகவும்உண்மையில் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் பார்க்க முடியும் அதாவது சில நிகழ்வின் நிகழ்தகவு என்பது வெவ்வேறு வகையான உறவு அல்லது கணித சூத்திரத்தைப் பின்பற்றும் எனவே இவை அனைத்தும் தொடர்ச்சியான டிஸ்ட்ரிபியூஷன் பினோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது தொடர்ச்சியற்ற டிஸ்ட்ரிபியூஷன் வகையை சார்ந்தது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது தொடர்ச்சியான டிஸ்ட்ரிபியூஷன் வகையை சார்ந்தது இவற்றைப் பற்றி அறியலாம் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம் உங்கள் பள்ளியில் நீங்கள் அனைவரும் படித்திருக்க வேண்டும்நிகழ்தகவு ஒரு நாணயத்தை சுண்டி எறிதல் ஒரு பகடை தூக்கி எறிதல் மற்றும் பல பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது ஆம் இல்லை 0 1 வெற்றி தோல்வி பிறப்பு இறப்பு கருப்பு வெள்ளை என்ற அடிப்படையிலானது என்னிடம் ஒரு பகடை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம்இது 6 முகங்களைக் கொண்டுள்ளது பின்னர் நான் ஒரு பகடை வீசுகிறேன் நீங்கள் ஒரு எண் 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது 4 அல்லது 5 அல்லது 6 ஐப் பெற சமமான நிகழ்தகவு உள்ளது மாதிரியானது மாற்றீடு இல்லாமல் மேற்கொள்ளப்படுகிறது அதாவது நீங்கள் அதை மாற்றி அமைக்க வில்லை பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் முறையே என்பது நல்ல தோராயமாகும் நான் நாணயத்தைத் தூக்கி எறிந்தால் தலையைக் காட்டும் நாணயத்தின் நிகழ்தகவு பாதியாக இருக்கலாம் நாணயம் பூ காட்டும் நிகழ்தகவு அது பாதியாக இருக்கலாம் நான் அதை 10 மடங்கு ஒரேநாணயத்தை பத்து முறை எரிந்தாலும் அதில் வரும் நிகழ்தகவு என்ன என்பதை அறிய விரும்பினால் இந்த 10 இல் நான்கு முறை தலை வருமாயின் நாம் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பயன்படுத்தலாம் இந்தியாவில் பிறந்த குழந்தைகளின் பிறப்பு குறைபாடு 10 சதவிகிதம் என்று கொள்வோம் மற்றும் நான் 1000 குழந்தைகளைப் பெற்ற ஒரு கிராமத்திற்குச் செல்கிறேன் இந்த குழந்தைகளில் 4 குழந்தைகளுக்கு அந்த குறிப்பிட்ட குறைபாடு இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அங்கு நாம் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பயன்படுத்தலாம் ஒரு எளிய சிக்கலைப் பார்ப்போம் நான் ஒரு நாணயம் வைத்திருக்கிறேன் ஒரு நாணயத்தைத் தூக்கி எரிகிறேன் விழுவது பூவா தலையா அதாவது சம நிகழ்தகவு உள்ளது தலை விழுவதற்கு 50 சதவீதம் நிகழ்தகவு உள்ளது பூ விழுவதற்கு 50 சதவீதம் நிகழ்தகவு உள்ளது எனவே நான் நாணயத்தை 4 முறை டாஸ் செய்கிறேன் 0 தலைகளை நான் பெற முடியும் அதாவது அவை அனைத்தும் பூ ஆக நான் 1 தலையைப் பெற முடியும் அதாவது நான் 1 தலை மற்றும் 3 பூக்கள் பெற முடியும் நான் 2 தலையைப் பெற முடியும் அதாவது 2தலைகள் மற்றும் 2 பூக்கள் நான் 3 தலைகள் மற்றும் 1 பூ அல்லது 4 தலைகள் மற்றும் பூ இல்லை இவை அனைத்தும் சாத்தியம் மற்றும்அவை ஒவ்வொன்றையும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அவற்றை இந்த சூத்திரத்தால் அணியலாம் 1 வகுத்தல் 16 4 வகுத்தல் 16 6 வகுத்தல் 164 வகுத்தல் 16 1 வகுத்தல் 16 இதை நாம் எவ்வாறு பெறுவது அடுத்த ஸ்லைடிஇல் நான் உங்களுக்கு சூத்திரத்தைக் காண்பிப்பேன் நான் நாணயத்தை டாஸ் செய்யும்பொழுது எவ்வாறு 2 தலைகள் 2 பூக்கள் பெறுவது மிகவும் சாத்தியமானது இந்த எண்ணை எவ்வாறு பெறுவது6 ஆல் 16 ஏன் வகுக்க வேண்டும் என்பதை அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிகழ்தகவு சமன்பாடு என்பது இப்படித்தான் இருக்கும் இதில் f k என்பது நிகழ்தகவு செயல் n என்பது சோதனை k என்பது வெற்றி p என்பது நிகழ்தகவு எனவே n என்பது எத்தனை முறை சோதனைகளைத் மேற்கொள்கிறோம் k வெற்றியை குறிக்கிறது p என்பது நிகழ்தகவு நாம் முன்பு பார்த்த எடுத்துக்காட்டின் படி நான் ஒரு நாணயத்தை நான்கு முறை சுண்டி விடுகிறேன் எனவே n என்பது 4 இப்பொழுது அதில் 0 தலைகள் வருவதற்கான நிகழ்தகவு பெற விரும்புகிறேன் எனவே k என்பது 0 p என்பது பாதி ½ ஏனெனில் எனக்கு கிடைப்பது தலையாகவும் இருக்கலாம் பூ ஆகவும் இருக்கலாம் n என்பது அனைவரும் அறிந்த காரணி n காரணியாலானது n 3 மற்றும் பலவற்றை கொண்டது நான் k 0 என்று வைக்கும்போது எனக்கு 4 கிடைக்கும் மற்றும் நான் 0 ஐ வைத்தேன் நான் 4 0 12 0 1 1 2 4 0 அதைத்தான் நான் இங்கு எழுதியுள்ளேன் 4 x 3 x 2 என்பது 24 12 0 என்பது 1 1 1 2 124 ½ பவர் 4 ஆகும் இது 4 வகுக்க கூடிய எண் இவை இரண்டும் ரத்துசெய்யப்படும் இவை இரண்டும் ரத்துசெய்யப்படும் எனவே எங்களிடம் 124 உள்ளது அதாவது 2 x 2 x 2 x 2 4 மடங்கு அதாவது 116 நீங்கள் ஒரு நாணயத்தை டாஸ் செய்யும் போது 0 தலைகளைப் பார்க்க விரும்பினால் 4நிகழ்தகவு 116 ஆக இருக்கும் இவ்வாறு தான் தரவுகளை பெறமுடியும் இப்போது நான் நாணயத்தை 4 முறை டாஸ் செய்யும் போது 2 தலைகளைப் பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள்எனவே n 4 k 2 மற்றும் மீண்டும் p பாதியாக இருக்கும் நீங்கள் 4 12 2 1 1 2 4 2 எனவே நீங்கள் இந்த கணக்கீடுகளை எல்லாம் செய்கிறீர்கள் நீங்கள் 616 உடன் முடிவடைகிறீர்கள் நான் இங்கு 616 ஐ குறிப்பிட்டேன் அது அதிகபட்சம் நீங்கள் நாணயத்தை 4 மடங்கு தூக்கி எறியும்போது அந்த 4 இல் 2 மடங்கு தலையைப் பெறுவதற்கான நிகழ்தகவு 616 என்பது அதிகபட்சம் k 1 என்றால் 1 தலை என்றால் 4 முறை டாஸிங் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் நாணயத்தை 4 முறை டாஸ் செய்யும் போது 1 தலையைப் பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன நான் n 4 ஐ வைத்தேன் ஆனால் நான் k 1 ஐ வைக்கிறேன் இந்த எல்லா நிகழ்வுகளிலும் p ½ ஆக இருக்கும் 0 நீங்கள் எப்போதும் 1 என நினைவில் கொள்ள வேண்டும் கணக்கிடுவது எளிது இப்போது நீங்கள் எக்செல் ஐப் பயன்படுத்தி அதே கணக்கீட்டைச் செய்யலாம் எக்செல் க்கு பைனோம் என்ற செயல்பாடு உள்ளது இதற்குள் 3 4 சொற்கள் உள்ளன நம்பர் என்பது சோதனைகளில் வெற்றிகளின் எண்ணிக்கை சோதனைகள் என்பது மொத்த எண்ணிக்கை ட்ரையல் என கூறுகிறோம்மற்றும் நிகழ்தகவு என்பது நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்தகவு மற்றும் ஒட்டுமொத்தமாகு நாம் சரியா தவறா என்ன பண்ணலாம் அது தவறானது என்றால் அது உங்களுக்கு சரியான எண்ணைக் கொடுக்கும் அதேசமயம் நீங்கள் உண்மையாக வைத்தால் அது ஒட்டுமொத்த எண்ணைக் கொடுக்கும் இந்த சமன்பாட்டில் n என்பது சோதனைகளை குறிக்கும்s என்பது வெற்றி k நிகழ்தகவை நாம் சிறிய p ஆக கூறுகிறோம் இங்கே நாங்கள் உண்மை அல்லது பொய் என்று வைக்கிறோம் நாங்கள் பொய் என்று சொன்னால் அது உங்களுக்கு சரியான பதிலை அளிக்கிறது உதாரணமாக முந்தைய சிக்கலில் நான் நாணயத்தை 4 முறை தூக்கி எறிந்தேன் நான் 2 முறை தலைகள் விழுந்தால் வெற்றி எனக் கொள்கிறேன் நான் என்ன செய்வேன் 2 ஐ இங்கே வைப்பேன் 4 ஐ இங்கே வைப்பேன் பாதி வைப்பேன்இங்கே மற்றும் நான் இங்கே பொய்யை வைக்க முடியும் அது உங்களுக்கு பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பதிலை வழங்கும் நான் பெற விரும்புவது 616 அதை எக்செல் வாயிலாக பார்ப்போம் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் செயல்பாடு எண் s வெற்றிகளின் எண்ணிக்கை நான் இங்கே 2 ஐ வைப்பேன் நான் எத்தனை முறை செய்கிறேன் என்பது 4 இங்கே நிகழ்தகவு பாதி அதாவது நான் 0 5 ஐ வைக்கிறேன் இங்கே நான் பொய் சொன்னால் அது உங்களுக்கு சரியான பதிலைத் தரும் அதேசமயம் நான் உண்மையாக இருக்கும்போது அது பதில்களின் சுருக்கத்தை கொடுக்கும் நான் தவறு என்று வைத்தால் எனக்கு என்ன கிடைத்தது எனக்கு 0 375 கிடைத்தது இப்போது அதே தான் 616 மூலமாகவும் கிடைக்கிறது அதாவது 0 எக்செல் பயன்படுத்தி நாம் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கணக்கிடலாம் இது சமன்பாடு என்பதை நீங்கள் காணலாம் எடுத்துக்காட்டாக இது வெற்றிகளின் எண்ணிக்கை இதுதான் சோதனைகளின் எண்ணிக்கை இது n இது k இது p மற்றும் இங்கே சரியான பதிலைப் பெற பொய்யை வைக்கிறோம் இங்கே நீங்கள் உண்மையாக இருக்கும்போது அது ஒட்டுமொத்த பதில் கொடுக்கிறது அதாவது நான் இங்கே உண்மையாக வைத்தால் 4 சோதனைகளில் குறைந்தது 2 தலைகளைப் பெறுவதற்கான ஒட்டுமொத்த நிகழ்தகவு என்னவென்று உங்களுக்குக் கூறுகிறது அதாவது அது 0 ஐப் பார்க்கும் அது 1 ஐப் பார்க்கும் பின்னர் அது 2 ஐப் பார்க்கும் இது எல்லாவற்றின் மூன்று விஷயங்களின் சுருக்கத்தையும் உங்களுக்கு வழங்கும் அதே கணக்கீட்டைச் செய்ய எக்செல் பயன்படுத்தலாம் அல்லது அதை நாமே கணக்கிடலாம் நீ புரிந்துகொண்டாய் உங்களிடம் பினோம் விநியோகம் எனப்படும் எக்செல் செயல்பாடு உள்ளது இங்கே 4 சொற்கள் உள்ளன சோதனைகள் இது n க்கு சமம் இது k க்கு சமம் இது p மற்றும் சமம் இங்கே நீங்கள் பதிலைப் பெற பொய் சொல்கிறீர்கள் இப்போது இந்த வேலையைச் செய்யக்கூடிய பல மென்பொருள்கள் உள்ளன மேலும் அவற்றில் சில வணிகரீதியானவைசில வலைத்தளத்திலும் இலவசமாகவும் இருக்கலாம் மென்பொருளையும் பார்த்தேன் அங்கு இலவச ஆன்லைன் புள்ளிவிவர கால்குலேட்டர் உள்ளது அது நம்மை கிராப்பேட் உடன் தொடர்பு செய்கிறது இதையே நாம் கிராப்பேட் சாஃப்ட்வேர் என்கிறோம் இதன் மூலம் ஆன்லைனில் நல்ல கணக்கீடுகளை நிறைய செய்ய முடியும் நான் இதைப் பயன்படுத்தி சில சிக்கல்களைச் எவ்வாறு சுலபமாக கணக்கிடலாம் என்று காட்டுகிறேன் இந்த ஆன்லைன் மென்பொருளில் நாம் ஏற்கனவே அறிந்த பலவகையான டிஸ்ட்ரிபியூஷன் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் டெஸ்ட் புள்ளிவிவர சோதனை டி சோதனை எஃப் சோதனை ஆகியவற்றை கணிக்க முடியும் இதனுடன் இணைய www graphpad Com quickcalcs என்ற லிங்க் பயன்படுத்தி மிகவும் வேகமாக கணக்கிடலாம் இங்கே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் நீங்கள் இங்கே பார்க்க கூடியது graphpad quickcalcs இதில் பயணிகள் டிஸ்ட்ரிபியூஷன் செய்வதற்கு முதலில் on கிளிக் செய்ய வேண்டும் பின்பு கண்டினியூ செய்ய வேண்டும் அது நமக்கு வெவ்வேறு விதமான டிஸ்ட்ரிபியூஷன் களை கணக்கிடுவது காட்டும் எத்தனை சோதனைகளை மேற்கொள்கிறோம் நாங்கள் 4 சோதனைகளை செய்கிறோம் ஒவ்வொரு சோதனையிலும் 0 5 இன் வெற்றியின் நிகழ்தகவு என்ன நிகழ்தகவுகளைக் கணக்கிடுங்கள் இங்கே நீங்கள் எல்லாவற்றையும் பெறமுடிகிறது எனவே வெற்றிகளின் எண்ணிக்கை 0 என்பது உங்களுக்கு 0 25 ஐ அளிக்கிறது அதாவது 4 சோதனைகளில் 0 தலைகள்வருவதற்கான நிகழ்தகவுகள் 6 நீங்கள் 4 சோதனைகளில் 1 தலை வருவதற்கான வெற்றியைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு 25 கிடைக்கும் ஆனால் இங்கே நீங்கள் ஒட்டுமொத்தமாக 625 என்பது 31ஐ தருகிறது எக்செல் இல் செய்யும் பொழுது நாம் அது உண்மையான கூற்று என்று வைத்தால் நமக்கு ஒட்டுமொத்த விளக்கங்களும் கிடைக்கும் நாம் அதை பொய்யான கூற்று என்று வைத்தால் துல்லியமான மதிப்பு கிடைக்கும் இரண்டு சோதனைகள் செய்யும்பொழுது 37 அதாவ து0 375 மற்றும் அதில் ஒட்டுமொத்த மதிப்பு 6 25 37 68 எனவே 4 இல் 3 வெற்றிகள் உங்களுக்கு 25 தருகின்றன ஒட்டுமொத்த வாரியாக இது 93 ஆகும் அனைத்தும் 4 தலைகளாக நான்கு சோதனைகளில் அமைய 100 இது உங்களுக்கு வழங்குகிறது பல ஆன்லைன் மென்பொருள்கள்பார்க்கிறோம் பல வணிக மென்பொருள்கள் உள்ளன அவற்றைப் ஏற்படுத்துவதற்கு நாம் மற்றவரை சார்ந்து உள்ளோம் சில மென்பொருட்கள் ஆன்லைனில் எளிதாக டவுன்லோட் செய்து பயன்படுத்தும் படி அமைந்துள்ளது இதை கொண்டு நாம் தரவுகளைக் கொண்டு முடிவுகளை அறியலாம் இந்த கணிதத்தில் நாங்கள் நாணயத்தை 4 முறை தூக்கி எறிந்தோம் ஒவ்வொரு முறையும் தலைகள் அல்லது பூக்கள் வருவதற்கான நிகழ்தகவு ½ இந்த நான்கு முறைகளிலும் 0 தலை வருவதற்கான நிகழ்தகவு 6 6 இந்த நான்கு முறைகளில் ஒரு தலை வருவதற்கான நிகழ்தகவு 25 இந்த நான்கு முறைகளில் இரண்டு தலை வருவதற்கான நிகழ்தகவு37 இந்த நான்கு முறைகளில் மூன்று தலை வருவதற்கான நிகழ்தகவு25 இந்த நான்கு முறைகளிலும் நான்கு தலை வருவதற்கான நிகழ்தகவு 6 நான் உங்களுக்கு 3 வித்தியாசம் ஆன முறைகளில் எப்படி கணக்கிடுவது என்று காண்பித்து உள்ளேன் தரவு மிகச் சிறியதாக இருந்தால் சமன்பாடு பயன்படுத்தலாம் மற்றும் k n மற்றும் அனைத்தும் சிறியதாக இருந்தால் நாம் அதை செய்யலாம் இல்லையெனில் நாம் எக்செல் மூலம் பைனோம் டிஸ்ட்ரிபியூஷன் மேற்கொள்ளலாம் இங்கு k என்பது வெற்றிகளின் எண்ணிக்கை சோதனைகளின் எண்ணிக்கை n இந்த விஷயத்தில் நிகழ்தகவு ½p பின்னர் இங்கே நாம் பொய்யைக் கொடுக்கிறோம் அல்லது இந்த இலவச ஆன்லைன் ஐ பயன்படுத்தி ள்ளிவிவர கால்குலேட்டர் மூலம் தகவல்களை அறிகிறோம் நீங்கள் இங்கே கிளிக் செய்க பின்னர் பல சோதனைகளை எண்ணிக்கை 4 மற்றும் நிகழ்தகவு 12 ஆகும் இதன் மூலம் 4 இல் 0 வெற்றிக்கான முழு அட்டவணையையும் கிடைக்கும் 4 இல் 1 வெற்றிக்கான நிகழ்தகவு 4 இல் 2 வெற்றிக்கான நிகழ்தகவு என்ன 4 இல் 3 வெற்றிக்கான நிகழ்தகவு என்ன என்று அதுதான் உங்களுக்குக் கொடுக்கிறது இல்லையா அது உங்களுக்கு ஒரு முழு அட்டவணையை தருகிறது எனவே நான் உங்களுக்கு மூன்று வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் நாம் பினோமியல் டிஸ்றிபியேசன் கணக்கீடு செய்வது எப்படி என்று காண்பித்தேன் நாம் இதன் ஒரு உயிரியல் பயன்பாட்டைப் பற்றி பார்ப்போம் மக்கள் தொகையில் 1 பேர் எச் வி பிளஸ் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு நாட்டில் 1 மக்கள் தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களை அடையாளம் காண பயன்படுத்தக்கூடிய தெளிவான அறிகுறிகள் எதுவும் இல்லை நான் ஒருவரை பார்த்து அவருக்கு நோய் இருக்கிறதா என்று சொல்ல முடியாது நான் ஒரு விரிவான ஆய்வு செய்யாவிட்டால் அந்த நபருக்கு எச் வி இருக்கிறதா இல்லையா என்பதை என்னால் சொல்ல முடியாது எடுத்துக்காட்டாக மாதிரி அளவு மிகச் சிறியதாக இருந்தால் எனது ஆய்வின் முடிவுகள் துல்லியமாக அமையாது அதேசமயம் நான் மாதிரி அளவை மிகப்பெரியதாக வைத்துக்கொண்டாள் நான் நிறைய செய்ய பணம் செலவிட வேண்டும் அதனால்நான் என்ன செய்வது நான் 20 பேரை அழைத்துச் சென்றால் சரியா இந்த மாதிரி போதுமானதா நான் கண்டுபிடிக்க முடியுமா அதில் குறைந்தது 1 சதவீதம் அதுதான் பிரச்சினை பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பயன்படுத்துவது எப்படி நான் n 20 ஐப் பயன்படுத்தலாம் நான் k 0 என்று சொல்லலாம் அதாவது நான் அந்த 20 இல் இருக்கிறேன் நான் யாரையும் கண்டுபிடிக்கவில்லை அதுவும் p 0 01 ஏனெனில் நான் மக்கள் தொகையில் 1 என்று சொன்னேன் நான் அதை பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வைக்கும் போது 20 காரணியாலானது k 0 என்பதால் இவை இரண்டும் ரத்து செய்யப்படும் p 0 1 k 0 இதுவும் ரத்து செய்யப்படும் எனவே 1 p என்பது 0 99 20 எனக்கு 0 82 தருகிறது அதற்கு என்ன பொருள் நான் 20 பேரை எடுத்துக் கொண்டால் அந்த நோயால் பாதிக்கப்பட்ட 1 நபரைக் கூட நான் காணமாட்டேன் என்பதற்கு 82 வாய்ப்பு உள்ளது அந்த 20 மாதிரியில் மாதிரிகள் கொண்டு செய்யும்பொழுது அதில் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று முடிவு வரும் இது உண்மையல்ல எனது மாதிரி அளவு மிகவும் சிறியது அல்லது நான் n 20 k 1 என்று சொல்ல முடிந்தால் அதே ஆய்வை என்னால் செய்ய முடியும் குறைந்தது 1 ஐக் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு என்ன என்பதைப் பாருங்கள் நான் தோராயமாக தேர்ந்தெடுக்கும்போது இதன் பொருள் என்ன 20 பேர் மத்தியில் அந்த குறிப்பிட்ட நோயால் 1 கூட என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே நான் இந்த குறிப்பிட்ட நோயால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று கூறலாம் நாம் இதை ஆன்லைன் சாஃப்ட்வேர் மூலம் அறியலாம் அதே ஆன்லைன் மென்பொருளைப் பயன்படுத்துதல் எடுத்துக்காட்டாக 0 ஐப் பெறுவதற்கு ஒரே விஷயம் இது உங்களுக்கு 81 அல்லது 82 அதனுடன் குறைந்தபட்சம் 1 ஐ நான் கண்டுபிடிக்க விரும்பினால் 98 உண்மையில் நடக்கும் நாம் அதே விஷயத்தை பயன்படுத்தியும் அறியலாம் நாம் GraphPad செல்வோம் பின்னர் நான் 20 ஐ வைப்பேன் பின்னர் 0 01 ஐ வைத்து நிகழ்தகவை கணக்கிடுங்கள் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் 81 நிகழ்தகவு அல்லது 82 நிகழ்தகவு உள்ளது 0 வருவதற்கு ஒரு எண்ணிக்கையிலான வெற்றிகளும் இல்லை அதாவது அந்த குறிப்பிட்ட நோய் கொண்ட ஒரு நபர் கூட இல்லை வெளிப்படையாக தெரிகிறது எனதுதரவு மிகக் குறைவு எனது மாதிரி அளவு மிகக் குறைவு அதனால்நீங்கள் மாதிரியைத் தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மிகச் சிறிய மாதிரி உங்களை தவறான முடிவுகளை உருவாக்கக்கூடும் நாம் பின்வரும் மற்ற சந்தர்ப்பங்களில் மாதிரி அளவுகள் பற்றி பேசலாம் எனவே மிகச் சிறிய மாதிரி அளவுக்கு எடுத்துக்காட்டாக 1 நிகழ்தகவு கொண்ட 20 பேர் 82 முறை ஒரு நபர் கூட வியாதியால் பாதிக்க படாமல் 20 மாதிரியில் இருக்கக்கூடும் எனவே நீங்கள் சமன்பாட்டைப் பயன்படுத்தி அதைக் காட்டலாம் அல்லது அந்த மென்பொருளான கிராப்பேட் ஆன்லைனில் வாயிலாக பதிலைப் பெறலாம் எக்செல் உடன் கூட நாம் அதையே செய்ய முடியும் நாங்கள் எக்செல் செல்கிறோம் BINOM டிஸ்ட்ரிபியூஷன் f x என தட்டச்சு செய்கிறோம் எங்களிடம் BINOM டிஸ்ட்ரிபியூஷன் உள்ளது எங்களிடம் வெற்றிக்கான எண்ணிக்கை உள்ளது நாம் 0 கொள்கிறோம் சோதனைகள் 20 நிகழ்தகவு 0 01 பின்னர் நாம் பொய் அல்லது உண்மை ஏதாவது ஒன்று சொல்லலாம் பொருந்தாது என்று கொண்டால் நமக்கு கிடைக்கும் விடை82 அதாவது 82 சதவீதம் நாம் 20 பேரின் மாதிரியை எடுத்துக் கொண்டால் எந்தவொரு பாதிக்கப்பட்ட நபரையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் 82 சதவீதம் நாம் தவறான முடிவை எடுக்க சாத்தியங்கள் உள்ளது மற்றொரு சிக்கலைப் பார்ப்போம் ஒரு அமைதிப்படுத்தும்மருந்து பத்து நபர்களில் இரு நபர்களுக்கு ரத்தசோகை ஏற்படுகிறது என்று பரிசோதனை மூலம் தெரிகிறது நான் பத்து நோயாளிகளை எடுத்துக்கொள்கிறேன் அவர்களில் 2 நபர்களுக்கு ஏற்கனவே நச்சுத்தன்மை பிரச்சனை உள்ளது இப்படி இருக்கும் பொழுது இந்த மருந்து கொடுப்பதினால் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மையை தனியாக அறியமுடியாது இதைக்கொண்டு நாம் அந்த மருந்து இருக்கு நச்சுத்தன்மை உள்ளது என்று அதன் பயன்பாட்டை நிறுத்த முடியுமா நோயாளிகளில் இரண்டு நோயாளிகளுக்கு ஏற்கனவே இந்த நச்சுத்தன்மை பிரச்சனை உள்ளது இதனால் மருந்து பயன்பாட்டை நிறுத்த முடியுமா இது மிகப்பெரிய பிரச்சினையை குறிக்கிறது கிராப் பேட் நாங்கள் 10 நோயாளிகளைச் சொல்வோம் பின்னர் 0 01 சதவிகிதம் சொல்ல விரும்புகிறோம் கணக்கிடுங்கள் நிகழ்தகவு மிக அதிகம் எனவே நாம் முடிவுக்கு வர முடியாது ஏனெனில் இது கிட்டத்தட்ட 34 நிகழ்தகவு காட்டுகிறது இது மிக மிக அதிகம் அதேசமயம் நாம் 10 மட்டுமே வைத்திருக்க விரும்புவதை விட குறைவாக இருக்க விரும்புகிறோம் அதேசமயம் நான் ஒரு பெரிய மக்கள்தொகையை எடுத்துக் கொண்டால் எடுத்துக்காட்டாக நான் n ஐ 40 க்கு சமமாக எடுத்துக் கொண்டால் நான் ஒரு பெரியதை எடுத்துக் கொண்டால் சோதனைக்கான மக்கள் தொகை பின்னர் நான் நிகழ்தகவைக் கணக்கிடும்போது அதே 10 ஐ வைத்திருக்கிறேன் நீங்கள் இங்கே பார்க்கலாம் நான் இங்கே 2 வெற்றிகளுக்குச் சென்றால் அது இன்னும் 14 நிகழ்தகவுக்குப் போகிறது ஒட்டுமொத்தமாக நீங்கள் அதைப் பார்த்தால் அது மீண்டும் 22 க்கு வருகிறது அதேசமயம் நீங்கள் குறைவாக விரும்பினால் சாத்தியமான எண்ணாக 5 பின்னர் நான் n 100 என்று சொல்லச் சென்றால் நான் n 100 க்குச் சென்றால் எடுத்துக்காட்டாக நான் 100 நோயாளிகளின் மாதிரியை எடுத்துக்கொண்டு இங்கே நாம் காணக்கூடியபடி ஆய்வு செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் 100 நோயாளிகளில் நான் 5 நோயாளிகள் நச்சுத்தன்மையைக் கொண்டிருக்க முடியும் நான் அந்த 10 க்குள் இருப்பேன் சதவிகித வரம்பு ஆனால் நான் அதையும் மீறிச் சென்றால் எண்கள் அதிகரிக்கும் வெளிப்படையாக என்னவென்றால் நான் எடுத்த மாதிரிகளின் எண்ணிக்கை கணிசமாக பெரியதாக இருக்க வேண்டும் நச்சுத்தன்மை 10 க்கும் குறைவானது என்பதை நிரூபிக்க வெளிப்படையாக இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் மாதிரி அளவு மிகப் பெரியதாக இருக்க வேண்டும் என்பதைக் காணலாம் மற்றொரு சிக்கலைப் பார்ப்போம் 30 மாணவர்கள் கண்ணாடி அணிவார்கள் நான் ஒரு சீரற்ற 10 மாணவர்களின் மாதிரி கண்ணாடி அணிந்த மாணவர்களின் எண்ணிக்கை 4 ஆக இருக்க நிகழ்தகவு என்ன என்பதை காணலாம் இது வெவ்வேறு வகையான நபர்களை கொண்டிருக்கும் ஒருத்தர் கூட கண்ணாடி அணிந்தவர்களாக இல்லாமல் போகலாம் அல்லது ஒருத்தர் மட்டும் கண்ணாடி அடைந்திருக்கலாம் அல்லது இரண்டு பேர் அல்லது நான்கு பேர் சரியா எங்களிடம் 30 மாணவர்கள் உள்ளனர் இங்கே p 0 3 மற்றும் பின்னர்உங்களிடம் n 10 உள்ளது பின்னர் 1 நபர் அணிந்திருக்கும் பல்வேறு நிலைமைகளைப் பார்க்க விரும்புகிறீர்கள் 2அணிந்த நபர் 3 நபர் அணிந்தவர் கண்ணாடி அணிந்த 4 நபர் அது k மதிப்புகள் எனவே நாங்கள் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம் நான் 10 மாணவர்களை எடுத்துக்கொள்கிறேன் நிகழ்தகவு 0 3 ஆகும் எனவே பின்வரும் நிகழ்தகவுகளைக் கணக்கிடுகிறேன் கண்ணாடி அணிந்த 0 நபர் கண்ணாடி அணிந்த 1 நபர் 2 நபர் 3 நபர் மற்றும் பல 0 நபர் கண்ணாடி அணிவது 2 82 ஆக இருக்கும் ஆனால் நீங்கள் 1 நபரை கண்ணாடி அணிந்திருப்பதைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அது 10 என்பது 12 ஆகும் கண்ணாடி அணிந்த 4 நபர்கள் 20 ஆனால் நான் இவற்றையெல்லாம் சேர்த்தால் அதாவது நான் 10 மாணவர்களை அழைத்து 1 அல்லது 2 அல்லது 3 அல்லது 4 கண்ணாடி அணிந்த மாணவர்களை பெற விரும்பினால் அது 84 அல்லது 0 கண்ணாடிகள் ஆகையால் இதுவே ஒட்டுமொத்த மற்றும் உண்மையான நிகழ்தகவு இதற்கு நாம் கிராப்பேட்டின் குவிகல்க்ஸைப் பயன்படுத்தலாம் இதைக்கொண்டு நிகழ்தகவு அடையாளம் கொள்ளலாம் பைனல் டிஸ்ட்ரிபியூஷன் என்று நீங்கள் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் அல்லது எக்செல் செயல்பாடு அல்லது கிராப்பேட் மென்பொருளையும் பயன்படுத்தலாம் இவை அனைத்தும் பெற முடியும் நீங்கள் இங்கே ஒட்டுமொத்த விவரங்களை கவனித்தாள் இது 0 நபர் கண்ணாடி அணிந்திருப்பதற்கான சரியான நிகழ்தகவு கண்ணாடி அணிந்த 1 நபர் 2 நபர் 3 நபர் 4 நபர்கள் இது மேலே செல்கிறது n என்பது10 வரை மேலே செல்லும் என்பது உங்களுக்கு தெரியும் மற்றொரு சிக்கலைப் பார்ப்போம் அறியப்பட்ட இறப்பு 10 உடன் ஒரு நோய் இருப்பதாக உங்களுக்குத் தெரியும்நோயாளிகளின் செயல்திறனை நிரூபிக்க தேவையான குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன முற்றிலும் குணப்படுத்தும் மருந்து அதாவது 10 இறப்பு நோய் உள்ளது அதாவது 0 1நீங்கள் 9 0 9 1 5 ஆக எடுத்துக் கொண்டால் உயிர் 0 1 ஆகும் நான் முற்றிலும் நோய் தீர்க்கும் தன்மையைக் காட்ட விரும்புகிறேன்அதாவது நான் எந்த நோயையும் பார்க்க விரும்பவில்லை நான் n நோயாளிகளையும் ஒவ்வொருவருக்கும் உயிர்வாழும் நிகழ்தகவுகளையும் எடுத்துக் கொண்டால்நோயாளியின் 0 9n ஆக மாறும் இப்போது இது 0 05 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஏனெனில் 0 5 என்பது 5 அதாவது 95 நம்பிக்கையை அளிக்கிறது உனக்கு புரிகிறதா இதனால்இறப்பு 10 சதவிகிதம் அதாவது 0 1 உயிர்வாழ்வது 0 நான் 5 உயிர்வாழ்வை 0 09 என அழைத்தால் 1 5 மரணம்0 1 க்கு சமம் இப்போது நான் n நோயாளிகளை எடுத்துக் கொண்டால் ஒவ்வொருவருக்கும் உயிர்வாழ்வது 0 9 ஆகும் 9 x 0 09 நான் அதை n முறை செய்கிறேன் அதனால்தான் எனக்கு 0 9n உள்ளது இப்போது இது 95 நம்பிக்கையைப் பெறுவதை விட குறைவாக இருக்க வேண்டும் இது 0 05 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் எனவே இதை நான் இந்த n இலிருந்து கணக்கிட்டால் n என்பது 29 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும்அதாவது நான் குறைந்தது 29 நோயாளிகளைக் கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் அனைவரையும் உயிராக உள்ளனர் என்று காட்ட வேண்டும் அவர்களில் யாரும் இறக்கவில்லை நான்இப்படி செய்வதால் மருந்து முற்றிலும் குணப்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எனக்கு 95 நம்பிக்கை உள்ளது மாதிரிகளின் எண்ணிக்கையை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதை இந்த அணுகுமுறை உங்களுக்குக் கூறுகிறது நாம் பைனோமியல் விநியோகத்தைப் பயன்படுத்திய பல்வேறு நிகழ்வுகளைப் பார்த்தோம் நீங்கள் n மாதிரியை எடுத்துக் கொண்டால் அதில் வரும் வெற்றிகளை k என்கிறோம் அதன் ஒவ்வொரு நிகழ்வையும் p என்று குறிக்கிறோம் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக n மாதிரிகளில் k வெற்றி பெற ஏற்படும் நிகழ் தகவல்களை அறிகிறோம் இதை நாம் மற்ற இடங்களிலும் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக 30 மாணவர்கள் ஒரு வகுப்பறையில்கண்ணாடி அணிவது நான் 10 மாணவர்களை அழைத்துச் சென்றால் அவர்களில் 4 பேருக்கு கண்ணாடி இருக்கும் நிகழ்தகவு என்ன இந்தியாவில் 2 ஏற்படக் கூடிய நோய் எனக்குஇருக்கிறதா நான் ஒரு வீட்டில் 20 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை எடுத்துக் கொண்டால் எப்படி அவர்களில் பலருக்கு இந்த குறிப்பிட்ட நோய் இருக்கும் எனவே இவை அனைத்திற்கும் இந்த பைனோமியலைப் பயன்படுத்துகிறோம் இந்த டிசிபேஷன் மிக மிக பயனுள்ள ஒன்று நான் பினோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வாறு சமன்பாடு கொண்டு கணிக்கலாம் என்றும் கூறினேன் நாம் எக்ஸெல் பயன்படுத்தி பினோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மூலம் கணிக்கலாம் அல்லது ஆன்லைனில் வரும் கிராபைட் மென்பொருள் மூலமும் கணிக்கலாம் நான் உங்களுக்கு அந்த மென்பொருளோடு இணைவதற்கான இணைப்பு பற்றியும் கூறினேன் இவை அனைத்தும் பைனல் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வாறு ஒரு சோதனையில் முக்கியத்துவம் வாய்ந்தது பெரிய தரவுகளை ஆராயும்போது குறிப்பாக பயனுள்ளது இனிவரும் வகுப்புகளில் நாம் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி தெளிவுபடுத்துகிறேன் இது ஒரு டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் வகையை சார்ந்தது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் என்பது பினோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் உடைய விரிவாக்கம்